டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் களின் மாடியுல் 21 க்கு வருக இந்த மாடியுல் இல் மற்றும் அடுத்ததில் அப்ளிகேஷன் டிசைன் மற்றும் டெவலப்மென்ட் பற்றி டிஸ்கஸ் செய்வோம் ரிலேஷனல் டேட்டாபேஸ் டிசைன் பற்றி நாம் கடந்த முழு வாரமும் ஐந்து மாடியுல் களில் டிஸ்கஸ் செய்தோம் அதன் வெவ்வேறு ஆஸ்பெட் கள் என்ன என்பதை டெப்த் ஆக ஆராய்ந்தோம் இப்போது நான் ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் டிசைன் ஐ வைத்திருந்தால் அது டேட்டா களுடன் கூடியதாக இருந்தால் அதன் அடிப்படையில் நாம் எவ்வாறு டெவலப் செய்கிறோம் ஆக்சுவலி ஆன்சர் களைப் பெறக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஐ எவ்வாறு உருவாக்குவது மற்றும் யூஸரை எவ்வாறு தொடர்பு கொள்ள முடியும் யூஸரிடம் உள்ள கேள்விகள் அல்லது யூஸர் உண்மையில் டேட்டா ஐ அப்டேட் செய்யலாம் புதிய டேட்டா ஐ கிரியேட் செய்யலாம் பழைய டேட்டா ஐ ரிமூவ் செய்யலாம் மற்றும் பல எனவே அந்தச் ப்ராசஸ் இல் வெப் அப்ளிகேஷன் களின் தொழில்நுட்பங்களின் கருத்துகள் மற்றும் ஃபண்டமென்டல் நோசன் களை பழக்கப்படுத்திக்கொள்ள விரும்புகிறோம் குறிப்பாக சர்வ்லெட் கள் மற்றும் ஜாவா சர்வர் பேஜ் களைப் பற்றி அறிந்து கொள்வோம் எனவே இவை கவர் பண்ண வேண்டிய பிரீ டாப்பிக்ஸ் ஆகும் எனவே நாம் முதலில் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் கள் மற்றும் யூஸர் இன்டர்பேஸ் களுடன் தொடங்குவோம் எனவே சிட்டுவேஷன் என்பது எங்களிடம் ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் டிசைன் ஐ கொண்டிருக்கிறது அது தேவையான டேட்டா களுடன் கூடியது ஆனால் இன்ஸிடென்டலி யூஸர் ருடனான இன்டராக்சன் எப்படி என்பது உங்கள் டேட்டாபேஸ் யூஸர் ர்களில் பெரும்பாலோர் டேட்டாபேஸ் உடன் இன்டராக்ட் செய்து கொள்ளவில்லை அல்லது டேட்டாபேஸ் ஐ SQL போன்ற லாங்குவேஜ் ஐ பயன்படுத்தி கொறி செய்வதில்லை ஏனெனில் நீங்கள் பார்த்தபடி இது மிகவும் பிரெண்ட்லி லாங்குவேஜ் இல்லை அது எப்போதும் நாம் எக்ஸ்பெக்ட் அல்லது நாம் விரும்பும் வழியில் பிரசன்ட்டபில் ஆக இருக்க முடியாது எனவே வழக்கமாக ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் யூஸர் ருக்கும் டேட்டாபேஸ் ற்கும் இடையில் ஒரு இன்டர்மீடியட் ஆக நாம் சொல்வது போல் செயல்படுகிறது இது பெரும்பாலும் மூன்று லேயர் களாகப் பிரிக்கப்படுகிறது அவை பிரண்ட் எண்ட் மிடில் லேயர் மற்றும் பேக் எண்ட் என சொல்லலாம் எனவே வலதுபுறத்தில் நான் இந்த மூன்று லேயர் களைக் காட்டியுள்ளேன் இது ஒரு ரேபிரசன்ட்டேடியூ டயகிரம் மட்டுமே எனவே பிரண்ட் எண்ட் என்பது யூஸர் இன்டர்பேஸ் ஆகும் இது பிரசன்ட்டேஸன் லேயர் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இது அப்ளிகேஷன் இன் ஒரு பார்ட் ஆக இருக்கும் லேயர் ஆகும் அங்கு பாம் கள் GUIs மற்றும் டேட்டா இன் இன்புட் கொடுப்பதற்கான பல்வேறு வழிகள் மற்றும் அவுட்புட் பெறுவதற்கான வழிகள் உள்ளன இது பயனருடன் நேரடியாக இன்டராக்டிங் செய்கிறது பின்னர் எங்களிடம் ஒரு மிடில் லேயர் உள்ளது அல்லது இது பிசினஸ் லாஜிக் லேயர் அல்லது அப்ளிகேஷன் லேயர் என்றும் அழைக்கப்படுகிறது அங்கு அப்ளிகேஷன் பங்சனாலிட்டி மற்றும் அப்ளிகேஷன் இன் தேவையான ஆப்பரேஷன் கள் அல்லது இன் டிசையர்ட் பிஹேவியர் கோட் செய்யப்படுகிறது மற்றும் இது ஒரு வகையான செயல்கள் பிரண்ட் எண்ட் மற்றும் பேக் எண்ட் இடையே உள்ள லிங்ட் ஆக உள்ளது பின்தளத்தில் என்ன பேக் எண்ட் ஒரு டேட்டா ஆக்சஸ் லேயர் ஆகும் அல்லது நாம் உருவாக்கிய டேட்டாபேஸ் இன் பேர்சிஸ்டன்ட் டேட்டா இது பொதுவாக பெரிய அளவில் உள்ளது போதுமான ஆக்சஸ் தேவைப்படுகிறது எனவே எனவே இந்த மாடியுல் இல் வெவ்வேறு ரெக்கொயர்மெண்ட்ஸ் என்ன அத்தகைய லேயர் அப்ளிகேஷன் ஐ கிரியேட் செய்வதில் உள்ள பல்வேறு டெக்னாலஜி கள் என்ன என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் இப்போது நாம் ஹிஸ்டாரிக்கல் ரீதியாகப் பார்த்தால் இங்கே நாம் ஆரம்பத்தில் 60 மற்றும் 70 களில் மூன்று பேஸ் களைக் காண்பிக்கிறோம் அங்கிருந்து முதல் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் கள் தொடங்கியது பின்னர் இன்டராக்சன் ஐ பயன்படுத்தி டெர்மினல் லிருந்து எடுக்கப்படுகிறது ஒரு டைரக்ட் கனெக்ட் மூலம் மெயின் பிரேம் கம்ப்யூட்டர் ஐ போன் அல்லது ப்ராப்ரைட்றி நெட்வொர்க் மூலம் டேட்டா உடன் டைரக்ட் கனெக்சன் செய்ய வேண்டியவர்கள் நாம் 80 களுக்கு செல்லும்போது அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ளுக்கு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு கள் அட்வன்ட் ஆனதே நாம் கண்டோம் அல்லது டெஸ்க்டாப் இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு கள் மூலம் டேட்டாபேஸ் இன்டராக்ட் செய்து கொள்ளும் அதற்கும் அப்பால் 1990 ஆம் ஆண்டிலிருந்து நாம் வெப் இரா என்று அழைக்கிறோம் அதாவது கடந்த 30 ஆண்டுகளில் பொதுவாக அப்ளிகேஷன் கள் இப்போது வெப் ப்ரௌஸ்சர் களை அடிப்படையாகக் கொண்டவை எனவே நாம் உண்மையில் தொடர்பு கொள்ளும் பிரண்ட் எண்ட் வெப் ப்ரௌஸ்சர் கள் மற்றும் வெப் அப்ளிகேஷன் செர்வர் உடன் இன்டர்நெட் மூலம் டேட்டாபேஸ் எல்லாவற்றையும் இணைக்கிறது என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டும் இது ஆர்கிடெக்சர் என்று நீங்கள் கூறும்போது இன்டர்நெட் ஆக காட்டப்படும் கிளவுட் வெப் ஆக இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல இது உங்கள் ஆர்கனைசேஷன் இல் உள்ள சிஸ்டம் களின் செட் ஆல் உருவாக்கப்பட்ட இன்டர்நெட் ஆக இருக்கலாம் நாம் பொதுவாக ஒரு இன்ட்ராநெட் அல்லது ஆர்கனைசேஷன் அக்கராஸ் இல் கப்பிள் ஆக இருக்கலாம் இது எக்ஸ்ட்ராநெட் என்று நாம் கூறலாம் அல்லது இது நாம் லேப் இல் உள்ள இன்டர்நெட் ப்ரோட்டோகால் மூலம் கனெக்ட் செய்யப்பட்டுள்ள சிஸ்டம் களின் செட் ஆக இருக்கலாம் அல்லது இது ஒரு கம்ப்யூட்டர் ஆக இருக்கலாம் அதில் இந்த லேயர் கள் அனைத்தும் இந்டக்ரேட் செய்யப்படுகின்றன ஆனால் இன்டர்நெட் என்பது இன்டர்நெட் ப்ரோட்டோகால் மற்றும் டெக்னாலஜி கள் மூலம் இன்டராக்சன் செய்ய பயன்படுத்தப்படும் எனவே வெப் இன்டர்பேஸ் டி பேக்டோ ஸ்டாண்டர்ட் ஆக மாறியுள்ளது இது டேட்டாபேஸ் ற்கு மிகவும் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆக்சஸ் ஐ வழங்குகிறது அதிக எண்ணிக்கையிலான யூஸர் களை ஒன்றாக ஆக்சஸ் செய்ய உதவுகிறது ஸ்பெஷலைஸ்ட் கோட் ஐ டவுன்லோடிங் அல்லது இன்ஸ்டாலிங் என்ற ரெக்குயர்மென்ட்ஸ் ஐ இது அவாய்ட் செய்கிறது நமக்குத் தேவையானது ஒரு வெப் ப்ரௌஸ்சர் மட்டுமே இந்த வகையான பேங்கிங் அப்ளிகேஷன் ஏர்லைன் மற்றும் ரயில்வே ரிசர்வேசன் கார் ரெண்டல் ஹோட்டல் புக்கிங் அல்லது வெப் மெயில் சிஸ்டம் கள் ஜிமெயில் அல்லது யாகூவில் போன்றவை மூலம் மெயில் ஐ சரி பார்க்கலாம் இவை அனைத்தும் வெவ்வேறு வெப் இன்டர்பேஸ் கள் ஆகும் தேவையான டேட்டாபேஸ் களின் செட் ஐ நாம் உண்மையில் ஆக்சஸ் செய்யலாம் ஒவ்வொரு என்டர்பிரைஸ் ஆப்பரேஷன் கூட ஈஆர்பி இப்போது வெப் அடிப்படையிலானது அது ஒரு டி பேக்டோ ஸ்டாண்டர்ட் ஆக மாறியுள்ளது எனவே வெப் இன்டர்பேஸ் உடன் ஒரு வெப் இன்டர்பேஸ் இல் கடந்த 10 ஆண்டுகளில் இமேஜின் செய்யப்பட்டுள்ள மொபைல் இன்டர்பேஸ் கள் எங்கள் மொபைல் போன் அல்லது டேப்லெட்டிலிருந்து இது போன்ற அப்ளிகேஷன் களைப் யூஸ் பண்ண பழகிக் கொண்டிருக்கிறோம் வெப் அப்ளிகேஷன் இன் ஆர்கிடெக்சர் களிலும் வொர்க்புளோ களிலும் இவை ஒத்தவை ஆனால் சிக்கினிபிக்கன்ட் வேறுபாடுகள் உள்ளன அடுத்த மாடியுல் இல் இந்த கான்டெக்ஸ்ட் இல் மொபைல் அப்ளிகேஷன் களின் குறிப்பிட்ட ரெக்கொயர்மெண்ட்ஸ் கள் பற்றியும் விவாதிப்போம் எனவே இந்த அப்ளிகேஷன் களை எவ்வாறு பில்ட் செய்வது என்ற விவரங்களின் அடிப்படையில் நாம் மூவ் ஃபார்வர்ட் செல்வதற்கு முன் வெப் இன் பேசிக் நோஸன் களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே அவற்றை வெப் ஃபண்டமென்டல் கள் என்று அழைக்கிறோம் எனவே வெப் என்பது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆகும் இது ஹைப்பர் டெக்ஸ்ட் ஐ அடிப்படையாகக் கொண்டது ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் என்பது உங்களுக்குக் கிடைக்கும் டெக்ஸ்ட் இன் ஒரு பகுதியைக் கொண்ட ஒன்றாகும் பின்னர் உங்களிடம் உள்ள லிங் கள் உள்ளன அவை ஹைப்பர் லிங் களை வெவ்வேறு டாக்குமெண்ட் கண்டென்ட் கள் உடன் கனெக்ட் செய்ய முடியும் அவை பிற சர்வர் கள் மற்ற இடங்களில் காணப்படுகின்றன மற்றும் பொதுவாக பெரும்பாலான வெப் டாக்குமெண்ட் கள் ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கள் ஆகும் அவை HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ஆக நமக்குத் தெரிந்தவற்றின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன என நாம் உறுதியாக நம்பலாம் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே அவை டெக்ஸ்ட் ஐ கொண்டிருக்கின்றன அதோடு இமேஜஸ் வீடியோ டெக்ஸ்ட் போன்ற பாண்ட் கலர் ஸ்டைல் க்கான ஸ்பெசிஃபிகேஷன் கள் போன்ற பிற கம்போனன்ட் களையும் அவை கொண்டிருக்கலாம் கூடுதலாக டேட்டா ஐ என்றற் செய்து அவற்றை வெப் சர்வர் ற்கு அனுப்ப பயன்படும் பாம் கள் உள்ளன இப்போது நேச்சுரலி naturally நாம் வெப் இல் ஆப்பரேட் செய்யும்போது வெவ்வேறு ரிசோஸ் களை பாயின்ட் செய்யும் பங்க்ஷனாலிட்டி ஐ கொண்டிருக்க வேண்டும் இது URL அல்லது யூனிபார்ம் ரிசோஸ் லோக்கேட்டர் என அறியப்படுவதன் மூலம் செய்யப்படுகிறது எனவே இது ஒரு URL ஆகும் இது ஒரு குறிப்பிட்ட கன்டென்ட் ஐ நீங்கள் ஐடென்ட்டிபை செய்து பாயின்ட் செய்யக்கூடிய ஒரு புரோசீஜர் ஆகும் எனவே அத்தகைய URL இன் உதாரணத்தை இங்கே காண்பிக்கிறேன் நீங்கள் அனைவரும் URL களுடன் ஃபேமிலியர் ஆக இருக்க வேண்டும் ஆனால் வெவ்வேறு காம்போணண்ட் களைப் பார்ப்பதற்கு முதல் காம்போணண்ட் http ஆகும் இந்த http உண்மையில் கன்டென்ட் ஐ ஆக்சஸ் செய்யும் வழியை நமக்குச் சொல்கிறது இது பொதுவாக ஒரு புரோட்டோகால் என்று அழைக்கப்படுகிறது http இது ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்பர் புரோட்டோகால் ஐ குறிக்கிறது இது வெவ்வேறு டெக்ஸ்ட் ஐ ஆக்சஸ் செய்ய உங்களை அனுமதிக்கிறது இந்த URL இன் இரண்டாவது காம்போணண்ட் இரண்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் க்கும் அடுத்த ஸ்லாஷிற்கும் இடையில் உள்ளது www dot acm dot org என்பது இன்டர்நெட் இல் ஒரு மெஷின் ஐ யூனிக்கிலி ஐடென்டிபை செய்கிறது என்று நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் இது சிம்பாலிக் பெயர் மற்றும் ஆக்சுவல் மெஷின் ஆகும் இதில் ஐபி அட்ரஸ் என்று அறியப்பட்டதைக் கொண்டுள்ளது நாம் அந்த டீடெயில்ஸ் களுக்கு செல்ல மாட்டோம் ஆனால் எங்களுக்கு www dot acm dot org இன்டர்நெட் இல் ஒரு பர்டிக்யூலர் மெஷின் ஐ யூனிக்கிலி ரிலேட்டபிள் என்பதைப் புரிந்துகொள்வது போதுமானது சிக்மான் மீதமுள்ள லாஸ்ட் பார்ட் ஆகும் மற்றும் மேலும் மேலும் அதிகமான பார்ட் கள் இருந்தால் அது அந்த மெஷின் க்குள் உள்ள டாக்குமெண்ட் ஐ அடையாளம் காட்டுகிறது எனவே URL ஐ வேறு பல வழிகளிலும் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக மெஷின் இன் மூலம் ஒரு பைல் ஐ குறிப்பிட நான் URL லொக்கேட்டரைப் பயன்படுத்தலாம் ஒரு உதாரணத்தைக் காட்டியுள்ளேன் விண்டோ களில் எனது சி டிரைவில் இல் ஏவிஐ பைல் உள்ளது சிமிலர் URL மூலம் செய்யப்படுகிறது இங்கு புரோட்டோகால் என்பது http இல்லாத புரோட்டோகால் ஆகும் பைல் ஆக்சுவலி எனது லோக்கல் மெஷின் களில் ரிசைடிங் என்று கூறப்படுகிறது எனவே அதைப் பார்க்க நான் இரண்டு வே களைக் காட்டியுள்ளேன் இரண்டு பாம் களுக்கிடையில் அதை நீங்கள் காண்பீர்கள் இரண்டாவது பாம் ஐ பார்த்தால் இதை அடையாளம் காண வேண்டிய மெஷின் லோக்கல் ஹோஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் முதல் பாம் இல் அந்த பகுதி காணவில்லை ஏனென்றால் டிபால்ட் ஆக நான் இந்த கோட் ஐ இயக்கும் மெஷின் மற்றும் மீதமுள்ளவை ஒரே மாதிரியாக இருக்கின்றன இது அடிப்படையில் அந்த மெஷின் இல் இருக்க வேண்டிய டாக்குமெண்ட் ஐ ஐடென்டிபை செய்யும் இதேபோல் இது போன்ற URL ஐ லாஸ்ட் எடுத்துக்காட்டில் www dot கூகிள் dot com என்பது நான் URL ஐ வைக்கும் அடிப்படை மெஷின் என்பதையும் பின்னர் மீதமுள்ளது சேர்ச் என்பதையும் நீங்கள் காணலாம் எனவே இது ஆக்சுவலி ஒரு டாக்குமெண்ட் ற்கு எடுத்துச் செல்கிறது அங்கு நான் சேர்ச் ஐ செய்யச் சொல்கிறேன் பின்னர் இந்த வடிவத்திற்கு பாராமீட்டர் கள் உள்ளன q என்பது பாராமீட்டர் சில்பர்ஸ்காட்ஸுக்கு சமம் இது கூகிள் டாட் காமைத் சேர்ச் செய்ய நான் கேட்கிறேன் அதில் சில்பர்ஸ்காட்ஸ் உள்ள கன்டென்ட் கள் உள்ளன எனவே இது யூனிபார்ம் ரிசோஸ் லோக்கேட்டர் இன் அடிப்படை பர்ப்பஸ் அல்லது URLl இன்ஸிடெண்டலி நீங்கள் URL உடன் கூடுதலாக URI மற்றும் URN போன்ற பெயர்களைக் கொண்டிருக்கலாம் எனவே அவை ரிலேட் ஆனவை ஆனால் இந்த வென் டயக்ராம் காண்பிப்பது போல அவை கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்களைக் குறிக்கின்றன எனவே ஒரு URI ஒரு URL அல்லது URN ஆக இருக்கலாம் அல்லது அது இரண்டும் இருக்கலாம் எனவே யுஆர்என் ஒரு நபரின் பெயரைப் போல செயல்படுகிறது எனவே யுனிவர்சல் ரிசோஸ் நேம் மற்றும் URL ஒரு நபரின் தெரு முகவரியை ஒத்திருக்கும் வகையில் நீங்கள் அதை கன்சீவ் செய்ய முடியும் எனவே கன்டென்ட் இன் பெயர் என்ன என்று யுஆர்என் கூறுகிறது அதைக் காணக்கூடிய இடத்தை யுஆர்எல் கூறுகிறது பொதுவாக URI என்பது பெயர் அல்லது முகவரி அல்லது இரண்டுமே இருக்கலாம் எங்கள் கலந்துரையாடலின் இந்த கான்டெக்ஸ்ட்இல் நாம் URL என்ற வார்த்தையை மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்துவோம் ஆனால் மற்ற இரண்டு சொற்களையும் நீங்கள் டெக்ஸ்ட் ல் கண்டால் நீங்கள் அவேர் ஆக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே http HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் லிங்க்ஸ் இமேஜ் களை பார்மட்டிங் செய்வதை வழங்குகிறது என்பதை நாம் இப்போது அறிவோம் மேலும் இன்டர்நெட் இல் வெவ்வேறு மெஷின் களுக்கு இடையில் கன்டென்ட் கள் எக்ஸ்சேஞ்ச் செய்துகொள்ளும் புரோட்டோகால் ஐ http வழங்குகிறது எனவே நீங்கள் ஒரு HTML பாப்அப் மெனுக்கள் ரேடியோ பட்டன் கள் செக் பாக்ஸ் கள் மற்றும் பலவற்றின் அடிப்படையில் ஆப்ஷன் களின் செட் லிருந்து செலக்ட் செய்யலாம் நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் இல் வேல்யூ களை என்டர் செய்யலாம் மற்றும் ஒரு பாம் நிரப்பப்பட்டதும் அந்த பாம் அது வந்த இடத்திலிருந்து சர்வர் ற்கு திருப்பி அனுப்பப்படும் மேலும் சர்வர் ஆல் செயல்படப்படும் http அந்த பரிமாற்ற முறையில் உதவுகிறது எனவே இங்கே ஒரு மாதிரி HTML கோட் ஆகும் இதன் விளைவை அடுத்த ஸ்லைடில் காண்பிக்கிறேன் எனவே நீங்கள் இங்கே பார்த்தால் இவை ஒரு டாக் மற்றும் என அழைக்கப்படும் கோட் டாக் கள் நோட்டேஷன் வடிவத்தில் கொடுக்கப்பட்டவை என்பதை நீங்கள் காணலாம் எனவே இது ஒரு ஓபனிங் மற்றும் ஓபனிங் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது இவை ஆக்சுவலி பொருந்த வேண்டும் மற்றும் opening மூலையில் கார்னர் பிரகெட்ஸ் க்குள் ரைட் செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம் மற்றும் நிறைவு அதே டாக் பெயரை எழுதுகிறது ஆனால் நீங்கள் பெயருக்கு முன் ஒரு பார்வேர்ட் ஸ்லாஸ் ஐ வைக்கிறீர்கள் பின்னர் கிளோசிங் ஓபனிங் மற்றும் கிளோசிங் இடையில் நீங்கள் கூடுதலான டாப் களை நெஸ்ட்அட் முறையில் எழுதலாம் எனவே இங்கே எனக்கு ஒரு HTML உள்ளது அது ஒரு பாடி ஐ கொண்டுள்ளது மற்றும் பாடி இதை அதிகம் எக்ஸ்பான்ஸ் செய்கிறது பின்னர் ஒரு டேபிள் இருப்பதாக நாம் சொல்கிறோம் எனவே இது நீங்கள் பார்க்கக்கூடிய டேபிள் ஆகும் பின்னர் ஒரு பாம் இருப்பதாகவும் இது நீங்கள் காணக்கூடிய டேபிள் க்குள் நீங்கள் காணக்கூடிய வடிவம் என்றும் கூறுகிறது எனவே இது ஒரு ஐடி என்று ஒரு பெயர் உள்ளது என்று கூறுகிறது எனவே இது முதல் ரோ ஐ விவரிக்கிறது எனவே அவை ஒவ்வொன்றையும் நீங்கள் காணலாம் ஐடி ID இங்கே பெயர் இங்கே உள்ளது டிபார்ட்மென்ட் இங்கே உள்ளது இதேபோல் இது அடுத்த ரோ ஆகும் இது 0 1 என்று கூறுகிறது 00128 ஜாங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகும் எனவே ஒரு HTML ஆக்சுவலி டெக்ஸ்ட் பாம் இல் எப்படி இருக்க முடியும் என்பது பற்றிய விவரங்கள் அனைத்தும் வழங்கப்படும் மேலும் இது வெப் ப்ரௌஸ்சர் இல் வழங்கப்படும் போது இது போன்ற டேபிள் ஐ நீங்கள் காண்பீர்கள் இதேபோல் இங்கே நான் ஒரு பாம் இன் ஒரு உதாரணத்தைக் காண்பிக்கிறேன் இது டேட்டா ஐ இன்புட் செய்ய பயன்படுகிறது எனவே இங்கே ஒரு டிராப் டவுன் உள்ளது என்று நாம் சொல்கிறோம் இது ஆப்சன் களின் அடிப்படையில் இங்கே எழுதப்பட்டுள்ளது எனவே முதல் ஆப்சன் கள் ஸ்டூடண்ட் இங்கே தெரியும் நீங்கள் டிராப் டவுன் செய்தால் நீங்கள் ஆக்சுவலி இங்கே மற்றொரு ஆப்சன் இன்ஸ்ரக்டர் ஐ பார்ப்பீர்கள் ஏனெனில் அது ப்ரோஷன் இமேஜ் என்பதால் நீங்கள் அதைப் பார்க்க மாட்டீர்கள் எனவே பின்னர் எனக்கு ஒரு குவாலிபயர் பெயர் உள்ளது மற்றும் ஒரு இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ளது அங்கு நீங்கள் அளவு 20 வரை எந்த விகாரத்தையும் இன்புட் செய்யலாம் இது முடிந்ததும் உங்களிடம் சப்மிட் செய்யப்பட்ட ஒரு இன்புட் உள்ளது இது இங்கே சப்மிட் பட்டன் ஐ காட்டுகிறது நீங்கள் இப்போது சப்மிட் செய்யலாம் பின்னர் இந்த பாம் நிரப்பப்பட்ட பாம் ஆகும் இது முதலில் வந்த இடத்திலிருந்து வெப் ப்ரௌஸ்சர் க்கு அனுப்பப்படும் எனவே இது HTML இன் அடிப்படை மெக்கானிசம் ஆகும் அதைப் பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கற்றுக் கொள்ளலாம் மற்றும் அதைப் பற்றி நன்கு தெரிந்து கொள்ளலாம் எனவே ஒரு URL இல் உள்ள ஒரு டாக்குமெண்ட் பெயர் எழுதப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் ஐ அடையாளம் காணக்கூடும் எனவே HTML என்பது வெப் சர்வர் இல் உள்ள URL இல் இருக்கலாம் நீங்கள் ஒரு HTML ஐ வைத்திருக்கலாம் இது ஒரு static HTML என்று நாம் கூறுகிறோம் அல்லது நீங்கள் ஆக்சுவலி ரெட்கொஸ்ட் ஐ அனுப்பும்போது ஒரு ப்ரோக்ராம் ஐ கொண்டிருக்கலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் கூகிள் செய்யும் போது www q silberschatz எனலாம் உண்மையில் அந்த இடத்தில் தற்போது HTML இல்லை அதில் சேர்ச் ரிசல்ட் களைக் கொண்டுள்ளது ஆனால் அதற்கு பதிலாக இந்த பார்ம் ஐ சமர்ப்பிப்பதன் அடிப்படையில் செயல்படுத்தப்படும் ஒரு ப்ரோக்ராம் உள்ளது மற்றும் இயங்கும் போது அது ஒரு HTML டாக்குமெண்ட் ஐ உருவாக்கும் அது உருவாக்கப்பட்டதும் இது உங்கள் வெப் ப்ரௌஸ்சர் க்கு அனுப்பப்படும் எனவே அது ஒரு அடிப்படை மெக்கானிசம் ஆகும் எனவே நீங்கள் வெப் இல் ஒரு புதிய சர்வர் ஐ விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த சர்வர் ஐ வழங்கும் ஒரு புதிய ப்ரோக்ராம் ஐ கிரியேட் செய்து இன்ஸ்டால் செய்வது ஆகும் மேலும் இந்த ப்ராசஸ் இன் மூலம் இதை எவ்வளவு எளிதாக செய்ய முடியும் எப்படி வெப் ப்ரௌஸ்சர் இந்த இன்பர்மேஷன் சர்வீஸ் சர்வர் க்கு ஒரு கிராபிகல் இன்டர்பேஸ் வழங்குகிறது இதேபோன்ற செயல்களைச் செய்வதற்கான மற்றொரு மெக்கானிசம் கள் உள்ளன அவை குறிப்பாக பிரபலமாக பொதுவான கேட்வே இன்டர்பேஸ் அல்லது சிஜிஐ என அழைக்கப்படுகின்றன ஆனால் இப்போது அதே காரியத்தைச் செய்வதற்கான வேறு பல வே கள் உள்ளன எனவே இந்த சூழலில் நாம் விவாதிக்கத் தொடங்கிய அடிப்படை மூன்று லேயர் கள் இங்கே உள்ளன எனவே இது ஒரு அப்ளிகேஷன் மிகவும் பொதுவான வே ஆகும் எனவே உங்களது ப்ரௌஸ்சர் இருக்கும் இடத்தில்தான் இது உங்கள் பிறண்ட் என்ட் ஆகும் நாம் பொது ரைட்டிங் நெட்வொர்க்கில் இருக்கிறோம் அது இன்டர்நெட் ஆக இருக்கலாம் அது இன்ட்றாநெட் மற்றும் வெப் சர்வர் ஆக இருக்கலாம் எனவே நீங்கள் ஒரு ரெட்கொஸ்ட் ஐ அனுப்பும்போது இது சர்வர் ஆல் பெறப்படுகிறது வெப் சர்வர் எப்படியாவது ஒரு முடிவு HTML ஐ கணக்கிடுகிறது அது ப்ரௌஸ்சர் க்கு திருப்பி அனுப்புகிறது அதுதான் இன்டராக்சன் தொடர்ந்து நடைபெறுகிறது எனவே ப்ரௌஸ்சர் ம் வெப் சர்வர் ம் ஒன்றாக ஒரு ஃப்ரெண்ட் என்ட் ஆக குறிப்பிடப்படும் ஏனெனில் இது உங்களுடனான இன்டராக்சன் ரிசல்ட்ஸ் களை வழங்கும் பிரசன்டேஷன் ஐ அளிக்கிறது அடுத்தது அப்ளிகேஷன் லேயர் இது நீங்கள் ரைட் செய்யும் பிசினஸ் லாஜிக் ஆகும் பின்னர் உங்களிடம் டேட்டா ஆக்சஸ் access லேயர் அல்லது டேட்டாபேஸ் சர்வர் உள்ளது இவை டேட்டா இருக்கும் உண்மையான டிஸ்க் ஆகும் எனவே இது ஒரு டயர் 1 இது டயர் 2 மற்றும் இது டயர் 3 ஆகும் இது ஒரு வெப் அப்ளிகேஷன் ஆர்க்கிடெக்ட் செய்யப்படும் மிகவும் பொதுவான வழியாகும் இவை மூன்று லேயர் கள் அல்லது மூன்று லேயர் களாகும் அவற்றை பொதுவாக நாம் காணலாம் எனவே பெரும்பாலும் ஆக்சுவலி மூன்று டயர் களின் அடிப்படையில் 3 என்பது மிகவும் magical number அல்ல நீங்கள் இன்னும் சில அப்ளிகேஷன் களுக்கு அதிக டயர் களைக் கொண்டிருக்கலாம் சில அப்ளிகேஷன் ஒரே டயர் இல் பல பங்க்ஷனாலிட்டி களைத் தேர்வுசெய்யலாம் எடுத்துக்காட்டாக வெப் சர்வர் மற்றும் அப்ளிகேஷன் சர்வர் பங்க்ஷனாலிட்டி கள் ஒன்றாக இணைக்கப்படலாம் இது முடிந்ததும் எங்களிடம் இரண்டு லேயர் கள் மட்டுமே இருக்கும் என்று கூறுகிறோம் எனவே ஃபிரான்டென்ட் மற்றும் மிடில் லேயர் ஒன்றாக merge செய்யப்பட்டு பேகெண்ட் அல்லது டேட்டாபேஸ் சர்வர் இரண்டாவது லேயர் ஆக மாறும் எனவே நாம் அடிக்கடி செய்ய விரும்புகிறோம் நாம் செய்யும் ரீசன் ஐ மூன்று லேயர் வியூ க்கு எடுத்துச் செல்வேன் எனவே எங்களிடம் வெப் சர்வர் இருந்தால் இந்த கனெக்சன் கள் இருந்தால் கொஸ்டின் நேச்சுரலி இருந்தால் இது தெளிவாகிறது இப்போது கொஸ்டின் என்னவென்றால் இந்த கனெக்சன் என்ன இந்த கனெக்சன் என்ன அவர்கள் ஒரே சர்வர் இல் பிசிக்கல்லி இருக்க வேண்டியது அவசியமா அல்லது அவை வெவ்வேறு சர்வர் இல் இருக்கக்கூடும் மற்றும் சர்வர் ஒரு லேன் மூலம் கணக்ட் செய்யப்படலாம் அல்லது அவை இன்டர்நெட் இல் வெவ்வேறு சர்வர் களில் இருக்கக்கூடும் மேலும் அவை இன்டர்நெட் மூலம் கணக்ட் செய்யப்படலாம் எனவே இவை அனைத்தும் பாஸிபிலிடி கள் மற்றும் நாம் கணக்ட் செய்யும் வே என்பது இந்த அப்ளிகேஷன் ஐ ரைட் செய்வதற்கான வழி ஆகும் இது சர்வர் கள் ஒன்றுக்கொன்று கணக்ட் செய்யப்பட்டுள்ள முறையைப் பொறுத்து இருக்காது அவை பெரும்பாலும் நெட் இல் கணக்ட் செய்யப்பட்டு ரைட் செய்யப்படுவது போல அது ஒரு வே இல் செயல்படுகிறது அவை ஒரு லேன் வழியாக கணக்ட் செய்யப்படும்போது அல்லது அவை ஆக்சுவலி ஒரே மெஷின் இல் இருக்கும்போது கூட விஷயங்கள் ஒரே வே இல் செயல்படும் இப்போது http புரோட்டோகால் இன் அடிப்படையில் மனதில் பிறக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் கனெக்சன்லெஸ் எனவே இது மிகவும் க்ரிட்டிக்கல் கான்செப்ட் ஆகும் இதன் பொருள் என்னவென்றால் நான் ப்ராசஸ் ஸ்டாட் செய்யும்போது ஒரு URL உள்ளது நான் அதைச் சமர்ப்பிக்கிறேன் அது சர்வர் ற்குச் செல்லுகிறது சர்வர் ஒரு அப்ளிகேஷன் ஐ இயக்குகிறது அல்லது அது ஒரு ஸ்டாடிக் பேஜ் சர்வர் ஐ எடுத்து அந்த HTML ஐ தருகிறது http லூப் மூடப்பட்டுள்ளது எனவே அதுதான் நடக்கும் அதன் அடிப்படையில் நான் மீண்டும் சமர்ப்பிக்கும் போது எனவே நான் Gmail ஜிமெயில் mail com க்குச் சென்றுள்ளேன் நான் அதைச் சமர்ப்பிக்கிறேன் எனது யூஸர் ஐடியை வைத்து லாக் இன் சொல்லும் ஒரு பாம் ஐ நான் திரும்பப் பெறுகிறேன் நான் சமர்ப்பிக்கிறேன் அது போகும்போது முந்தைய இன்டராக்சன் பற்றி எந்த மெம்மரி ம் இல்லை அது நடந்தது எனவே எனது லாகின் சப்மிஷன் செல்லும் போது அது பேக் அண்ட் இல் ஆதன்டிகேட் செய்கிறது நான் லாகின் செய்ய முடிகிறது மேலும் எனது மெயில் பாக்ஸ்இன் முதல் ஸ்க்ரீன் இன்பாக்ஸ் ஸ்க்ரீன் ஐ எனக்குக் கொடுக்கிறேன் நான் அந்த இன்பாக்ஸைப் பெற்றவுடன் எனது ப்ரௌஸ்சர் இல் இன்பாக்ஸைக் கொண்ட HTML ஆனது டிரன்சாக்சன் ஐ முடிந்துவிட்டது எனவே நான் இப்போது ஒரு குறிப்பிட்ட மெயில் ஐ பார்க்க விரும்பினால் அது ஒரு புதிய கொறி ஆக இருக்க வேண்டும் அது முந்தைய கொறி இல் இருந்து எதுவும் மெம்மரி இல் இல்லை எனவே இந்த கனெக்சன்லெஸ் புராப்பட்டி நேச்சுரலி சில விஷயங்களை மிகவும் கடினமாக்குகிறது நாம் யுனிக்ஸ் சிஸ்டம் இல் அல்லது ஒரு விண்டோ சிஸ்டம் லாக் ஆகும் நாம் அவற்றைத் டிஸ்கனெக்ட் செய்யும் வரை அவை கனெக்ட் ஆக இருக்கும் சில டேட்டாபேஸ் கனெக்சன் களைப் யூஸ் பண்ணலாம் ஆனால் http இல் அது இல்லை என்பதை நீங்கள் உணருவீர்கள் எனவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு தனி அமர்வு வைத்திருக்கும்போது அது கனெக்சன்லெஸ் எனவே நேச்சுரலி கொஸ்டின் ஆகும் இது ஏன் இவ்வாறு செய்யப்படுகிறது என்பதற்கான காரணங்கள் உள்ளன இது சர்வர் லிருந்து லோட் களை குறைப்பதாகும் ஆனால் நேச்சுரலி இதன் consequences கள் ஒரு ரெட்கொஸ்ட் ரெஸ்பான்ஸ் லுப் இல் இருந்து அடுத்தவருக்கு இன்பர்மேஷன் களை ரிமெம்பர் செய்து வைக்க முடியாது எனவே நான் எனது மெயில் ஜிமெயில் அக்கவுண்ட் இல் லாக் செய்திருந்தால் எனக்கு இன்பாக்ஸ் கிடைத்திருப்பதைக் கண்டால் எனது முதல் மெயில் ஐ சரிபார்க்க விரும்பும் போது நான் லாக் செய்திருப்பதை சிஸ்டம் க்குத் தெரியாது ஏனெனில் அந்த செஷன் ரெட்கொஸ்ட் ரெஸ்பான்ஸ் க்கு இப்போது நான் ஒரு புதிய ரெட்கொஸ்ட் ஐ முன்வைக்கிறேன் அது எனக்கு முதல் மெயில் ஐ காண்பிக்கும் மேலும் முழு பாடி மெயில் ஐ பார்க்க எதிர்பார்க்கிறேன் எனவே ஒரு ரெட்கொஸ்ட் லிருந்து மற்றொன்றுக்கு கொண்டு செல்லப்படும் எந்த இன்ஃபர்மேஷன் ம் இல்லை இந்த http உடன் வேலை செய்வது கடினம் எனவே அதற்கான சொல்யூஷன் குக்கீ எனப்படும் ஒன்று எனவே குக்கீ என்பது ஒரு சிறிய டெக்ஸ்ட் இது அடையாளம் காணும் மற்றும் ப்ரௌஸ்சர் க்கும் சர்வர் ற்கும் இடையில் முன்னும் பின்னுமாக செல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் களை கொண்டுள்ளது எனவே முதலில் அது சர்வர் லிருந்து ப்ரௌஸ்சர் ற்கு அனுப்பப்படுகிறது மற்றும் ப்ரௌஸ்சர் என்ன செய்கிறது எனவே இது முதல் முறையாக நடக்கிறது எனவே நாம் எனது ப்ரௌஸ்சர் இல் லாக் செய்தபோது ஜிமெயில் சர்வர் லிருந்து சில குக்கீகளைப் பெற்றுள்ளோம் அடுத்த ரிக்வெஸ்ட் செய்யும்போது ப்ரௌஸ்சர் அதை சர்வர் ற்கு திருப்பி அனுப்பலாம் இதனால் நான் லாக் செய்த நபராக அடையாளம் காண முடியும் எனவே ப்ரௌஸ்சர் அதை லோக்கலி அதன் மெமரி இல் அல்லது லோக்கலி இங்கே வைத்திருக்க முடியும் அது http புரோட்டோகால் இன் ஒரு பகுதியாகும் எனவே இது இந்த குக்கீயில் முன்னும் பின்னுமாக முன்னும் பின்னுமாக செல்கிறது எனவே ஒவ்வொரு முறையும் நான் ஒரு ரிக்வெஸ்ட் ஐ அனுப்பும்போது குக்கீ ஆக்சுவலி சர்வர் ற்குச் செல்ல வேண்டும் ஆம் இது பார்த்தா பிரதிம் தாஸ் அவர் ஏற்கனவே தனது களைச் சரிபார்ப்பதற்காக தன்னை ஆதன்டிகேட் செய்து லாக் செய்துள்ளார் எனவே குக்கீகள் ஒரு பெரிய வசதி மற்றும் அவை வெப் அப்ளிகேஷன் களின் மிக முக்கியமான காரணியாகும் எனவே அவற்றை நிரந்தரமாக அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஸ்டோர் செய்ய முடியும் அடுத்து கோர் டெக்னாலஜி உள்ள சர்வ்லெட் என்று அழைக்கப்படும் முக்கிய டெக்னாலஜி களைப் பார்ப்போம் சர்வ்லெட் ஒன்றும் இல்லை ஆனால் பெயரிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால் உங்களிடம் புக் புக்லேட் இருப்பதால் ஒரு சிறிய மிகச் சிறிய புக் சர்வ்லெட் என்பது மிகச் சிறிய சர்வர் ஆகும் எனவே இது ஒரு ஜாவா அப்ளிகேஷன் ஆகும் இது சில டாஸ்க் களை செய்ய முடியும் எனவே இது ஒரு வகையான அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ஆகும் ஒவ்வொரு முறையும் நாம் ரெட்கொஸ்ட் செய்யும் போது சர்வர் ஆக்சுவலி ஒரு புதிய த்ரெட் ஐ உருவாக்குகிறது மேலும் அந்த த்ரெட் இல் இந்த சர்வ்லெட் இயங்கும் மற்றும் ரெட்கொஸ்ட் ஐ சர்வர் சர்வீஸ் செய்தவுடன் த்ரெட் மூடப்படும் எனவே இது டிபிக்கல் சர்வர் சர்வ்லெட் வியூ ஆகும் எனவே நீங்கள் உருவாக்கிய சர்வ்லெட் இல் ஆக்சுவலி ரிக்வெஸ்ட் செய்யப்பட்டதை கிரியேட் செய்கிறீர்கள் என்பதை இது காட்டுகிறது அதாவது பாசிபில் HTML ரெஸ்பான்ஸ் ஐ நான் குறிக்கிறேன் எனவே உள்ளன எனவே நாம் ரீட் செய்யக்கூடிய வெவ்வேறு விவரங்கள் உள்ளன எனவே இது டிபிக்கல் சர்வ்லெட் கோட் ஆகும் எனவே இது ஆக்சுவலி ஜாவா கோட் ஆகும் இது பிரிண்ட் லைன் மூலம் HTML இன் வெவ்வேறு லைன் களை உருவாக்கும் இப்போது நேச்சுரலி சர்வ்லெட் கள் நாம் பேசிய விதத்தில் செஷன் ஐ மெயின்டெயின் பண்ணுகின்றன எனவே ஒரு interaction மூலம் நாம் தொடர்ந்து அடையாளம் காண முடியும் மேலும் செஷன் இருக்கிறதா அல்லது செஷன் ஏற்கனவே முடிந்துவிட்டதா என்பதை சர்வ்லெட் மூலம் சரிபார்க்க முடியும் இதைச் செய்வதற்கான பல்வேறு வழிகள் உள்ளன எனவே யூஸர் ஐடியை ஷேக் செய்வதன் அடிப்படையில் மற்றும் பல வெப் சர்வர் கள் அப்ளிகேஷன் சர்வர் களுக்கு சர்வ்லெட் அப்பாச்சி டோம்காட் ஆதரவு மிகவும் பாப்புலர் ஒன்றாகும் எனவே நீங்கள் பெயரைக் கேட்டிருக்க வேண்டும் ஆனால் வேறு பல சர்வர் களும் உள்ளன இப்போது சர்வ்லெட் உடன் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் என்று அழைக்கப்படும் மற்றொரு கான்செப்ட் உள்ளது சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் என்பது ஒரு HTML டாக்குமெண்ட் ஐ நீங்கள் வரையறுக்கும் ஒரு மெக்கானிசம் ஆகும் மேலும் அந்த HTML டாக்குமெண்ட் ஐ பயன்படுத்தலாம் எனவே உங்களிடம் சில இன்புட் கள் இருக்கலாம் மற்றும் அவை எம்பெட் செய்யப்பட்ட SQL கொறி களை நேரடியாக ஃபயர் செய்ய பயன்படுத்தலாம் எனவே கோஸ்ட் லாங்குவேஜ் மற்றும் கொறி லாங்குவேஜ் இன் அடிப்படை மெக்கானிசம் பற்றி டிஸ்கஸ் செய்யும்போது SQL கொறி இன் ஒரு மேடிங் பற்றி பேசினோம் எனவே இங்கே HTML ஒரு வகை லாங்குவேஜ் இன் ஒரு கோஸ்ட் மற்றும் அதன் ஒரு பகுதியாக நீங்கள் கொறி ஐ எம்பெட் செய்யலாம் எனவே அந்த டேட்டாபேஸ் கொறி சர்வர் ற்கு கொறி சென்று நீங்கள் ஆன்சர் ஐ பெறுவீர்கள் உங்கள் அசல் கொறி இருந்த இடத்தில் அந்த ஆன்சர் வைக்கப்படுகிறது எனவே எனது கம்ப்ளீட் HTML ஐ நீங்கள் எளிதாகப் பெறுவீர்கள் எனவே இந்த வகையான மெக்கானிசம் மிகவும் எளிதானது ஏனென்றால் இது HTML ஐ கருத்தில் கொண்டு நிரப்புவது மிகவும் எளிதானது எனவே எனது மெயில் ஜிமெயில் சர்வீஸ் இல் லாக் செய்திருப்பதை நான் கேட்டிருந்தால் நான் எனது யூஸர் பெயர் பாஸ்வேர்டு ஆகியவற்றை இன்புட் வழங்கியுள்ளேன் மற்றும் அது அங்கீகரிக்கப்படும் பின்னர் எனக்கு ஒரு பதில் கிடைக்கிறது இது அந்தந்த டேபிள் களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மெயில் ஆகும் அங்கு ஆதெந்றிக்கேஷன் உள்ளது யூஸர் பெயர் பிபிடி மற்றும் பல எனவே உண்மையில் HTML ஐ உருவாக்குவது மிகவும் எளிதானது மேலும் இதுபோன்ற பல ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஜே பி மற்றும் PHP ஆகியவை மிகவும் பிரபலமானவை எனவே ஒரு பொதுவான ஜேஎஸ்பி எப்படி இருக்கும் எனவே இது ஆக்சுவலி HTML போல தோற்றமளிப்பதை நீங்கள் காணலாம் ஆனால் அதற்குள் உங்களிடம் ஒன்று உள்ளது உங்களிடம் ஜாவா கோடின் சில பகுதி உள்ளது எனவே பாடி மாற்றப்படும் போது பதில் என்னவாக இருக்கும் இங்கே பதில் ஹலோ வேர்ல்ட் ஆக இருக்கிறது எனவே இது எக்ஸிக்யூட் செய்யும் போது இதன் விளைவாக எதுவாக இருந்தாலும் இங்கே உள்ள HTML இல் உள்ள பாடி ஐ மாற்றும் மேலும் HTML இன் ரிசல்ட் ஜெனரேட் செய்யப்படும் ஸ்கிரிப்ட்டின் மற்றொரு மெக்கானிசம் உள்ளது இது PHP என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இது எவ்வாறு செய்யப்படுகிறது இதேபோல் நீங்கள் ஒரு கிளையன்ட் சைட் யும் ஸ்கிரிப்ட் செய்ய முடியும் உதாரணமாக நீங்கள் ஒரு மாதத்திற்கு டேட்டா ஐ என்றர் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் 14 ஐ என்றர் செய்கிறீர்கள் பின்னர் மோஸ்ட் கேஸ்அஸ் இல் 14 சரியான மாதமாக இருக்க முடியாது என்று ஒரு எரர் உடனடியாக தரும் எனவே ஒரு வலிடேஷன் உள்ளது எனவே ப்ரௌஸ்சர் இல் கிளையன்ட் சைட் இல் சில சிறிய ஸ்கிரிப்ட்கள் உள்ளன அவை பொதுவாக இயங்கக்கூடிய ஜாவா ஸ்கிரிப்ட் ஆகும் இது டேட்டாபேஸ் இல் டேட்டா ஐ ஆக்சஸ் செய்யாமல் சாத்தியமான வேறுபட்ட ஆதன்டிகேசன் ஐ கொண்டிருக்கும் எடுத்துக்காட்டாக ப்ரௌஸ்சர் இல் உட்கார்ந்திருக்கும் கிளையன்ட் சைட் ஸ்கிரிப்ட்டை அடிப்படையாகக் கொண்ட ஒரு மெயில் டேட்டா ஐ நீங்கள் சரிபார்க்க முடியாது ஆனால் வேலிட் டேட்டா பாம் கள் டேட்டா களின் ரேன்ச் போன்ற சிறிய விஷயங்களை நீங்கள் சரிபார்க்க முடியும் இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் நீங்கள் அதைச் செய்ய முடியாவிட்டால் உங்களுக்குத் தேவையானது அந்த தவறான மாதத்தை 14 என்ற எண்ணை பேகெண்ட் இல் சர்வர் ற்கு அனுப்பி ஒரு எரர் ஏற்பட்டால் நீங்கள் திரும்பி வந்து அதை சரிசெய்ய வேண்டும் ஆனால் இதை ப்ரௌஸ்சர் இல் லோக்கல் இல் செய்யலாம் எனவே கிளையன்ட் சைட் ஸ்கிரிப்ட்டுக்கு நிறைய மதிப்பு உள்ளது ஆனால் நீங்கள் கிளையன்ட் சைட் ஸ்கிரிப்டிங் செய்கிறீர்கள் என்றால் செக்யூரிட்டி இஸ்யூஸ் கள் உள்ளன என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ப்ரௌஸ்சர் இல் இருக்கும் கிளையன்ட் சைட் இல் நீங்கள் விஷயங்களைச் செய்கிறீர்கள் என்றால் நாம் மாலிசியஸ் இண்டாக்ட் அல்லது இன்அட்வெட்ரன்லி விதமாகவோ ப்ரௌஸ்சர் இயங்கும் மெஷின் இல் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே பல்வேறு வகையான கவனிப்புகள் உள்ளன எடுத்துக்காட்டாக ஜாவா ஆப்லெட் இது கிளையன்ட் சைட் கம்ப்யூட் செய்வதற்கான மற்றொரு வழியாகும் இது ஃபைல் ரைட் செய்வதை அனுமதிக்காது நான் கூறியது போல் ஜாவா ஸ்கிரிப்ட் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது மேலும் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் இது டிஸ்ப்ளே செய்யப்பட்ட வெப் பேஜ்ஐ மாடிபை செய்ய முடியும் இது டேட்டா பெச் செய்ய வெப் சர்வர் உடன் தொடர்பு கொள்ளலாம் மற்றும் பல ஜாவா ஸ்கிரிப்டைப் ஐ பற்றி நீங்கள் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் கிளையன்ட் சைடில் சாம்பிள் விஷயங்களை கம்ப்யூட் செய்வது மிகவும் பவர்ஃபுல் மெக்கானிசம் ஆகும் இது நான் கொடுத்த ஒரு எடுத்துக்காட்டு எனவே நீங்கள் ரீட் செய்யலாம் மற்றும் ஜாவாவை நீங்கள் அறிந்தால் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டை மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் அதைப் பெற முடியும் எனவே இது போன்ற செயல்களைச் செய்வதற்கு பல options கள் உள்ளன ஆனால் ஜே பி க்கு ஒரு யூனிக் போசிஷன் உள்ளது ஏனெனில் இது பல கான்டெக்ஸ்ட் வைஸ் ஆக மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஜே பி இல் மைக்ரோசாப்ட் பிளாட்பார்ம் இன் அடிப்படையில் பயன்படுத்தப்படும் ஒரு USP இல் உள்ளது போன்ற ஆக்டிவ் சர்வர் பேஜ் இருக்கிறது சர்வர் சைடு ஸ்கிரிப்ட்டைச் செய்வதற்கான மற்றொரு மெக்கானிசம் உள்ளது ஆனால் ஜே பி சிறந்தது ஏனென்றால் ஆரம்பத்தில் நாம் உங்களுக்குக் காட்டிய பியூர் சர்வர் களைப் பொறுத்தவரை இது சிறியது ஏனென்றால் ஜே பி HTML பேஜ் இன் ஸ்ட்ரக்சர் ஐ கொண்டுள்ளது அதேசமயம் ஒரு புயர் சர்வ்லெட் இல் HTML இன் ஒவ்வொரு டாக் ஐயும் பிரிண்ட் செய்ய பிரிண்ட் லைன் ஐ பயன்படுத்த வேண்டியிருக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு க்கு மாறாக ஜே பி சர்ட்டன்லி வேறுபட்ட விஷயம் ஏனெனில் ஜாவா ஸ்கிரிப்ட் கிளையன்ட் சைட் இல் ப்ரௌஸ்சர் இல் இயங்குகிறது ஜே பி சர்வர் சைட் இல் இயங்குகிறது மற்றும் சர்ட்டன்லி ஜே பி ஸ்டேடிக் HTML உடன் ஒப்பிடப்படுகிறது ஏனெனில் இது டைனமிக் இன்ஃபர்மேஷன் களை ஹேண்டில் செய்ய முடியும் எனவே இது தற்போதைய மாடியுல் களின் முடிவுக்கு நம்மைக் கொண்டுவருகிறது எனவே நாம் என்ன செய்தோம் என்பது டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் களின் அடிப்படைத் தேவைகள் மற்றும் யூஸர் இன்டர்பேஸ் கள் வெப் ன் அடிப்படை சொற்களைப் புரிந்து கொள்வது ஆகும் இது அடிப்படையில் அப்ளிகேஷன் வளர்ச்சியின் முக்கிய கருத்து ஆகும் மேலும் அப்ளிகேஷன் வளர்ச்சியின் முக்கிய தொழில்நுட்பங்கள் ஆகிய சர்வ்லெட் கள் மற்றும் ஜாவா சர்வர் பேஜ் கள் ஆகியவற்றைப் பார்த்தோம்